கடந்த விரிவுரையில் நிலையான நேர பகுப்பாய்வு பற்றி நாம் பேசினோம் STA இல் நாம் என்ன செய்தோம் என நீங்கள் நினைவு கூர்ந்தால் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டு சுற்று நெட்லிஸ்ட்டில் கேட்களின் மட்டத்தில் சுற்றுகளின் ஒவ்வொரு வெட்டும் புள்ளிகளுக்கும் உண்மையான வருகை நேரங்கள் தேவையான வருகை நேரங்கள் மற்றும் இவற்றிக்கு உள்ள வித்தியாசம் ஸ்லாக் ஆகியவற்றை கணக்கிட்டோம் ஸ்லாக்கை பார்க்கும் போது எந்த நெட் எந்த நெட்லிஸ்ட்களின் பகுதிகள் முக்கியமானவை என்பதை நாம் சொல்ல முடியும் இங்கு முக்கியமானவை என்பது எதிர்மறை ஸ்லாக்கை குறிக்கும் ஸ்லாக்குகள் எதிர்மறையாக இருந்தால் தாமதங்களையும் சிலவற்றையும் சரிசெய்ய வேண்டும் மற்றும் கேட் அல்லது கம்பிகளின் அளவை மாற்றுவது அல்லது பபர்களை சேர்ப்பது இதன் மூலம் ஸ்லாக்குகளை நேர்மறையாக மாற்ற முடியும் நிலையான நேர பகுப்பாய்வு எந்த நேர மீறல்களையும் கொடுக்கவில்லை என்று நாம் கண்டுபிடித்தோம் ஆனால் நாம் கண்டுபிடித்தது என்னவென்றால் பல லைன்களில் மிக உயர்ந்த நேர்மறை ஸ்லாக் மதிப்பைக் கொண்டுள்ளது நேர்மறை ஸ்லாக் என்றால் என்ன இதன் பொருள் தேவையான வருகை நேரம் உண்மையான வருகை நேரத்தை விட அதிகமா இருக்கும் ஒரு சுற்று வேகமாக இயங்க வேண்டும் என்பதே நம் விருப்பம் ஆனால் தேவையற்ற மிகப் பெரிய நேர்மறை ஸ்லாக் கொடுத்தால் சுற்று மெதுவான வேகத்தில் இயங்கும் நான் தேவையில்லாமல் இந்த சமிக்ஞை முன்பே வர செய்து இருக்கிறேன் எனவே நான் சில தாமதங்களை அறிமுகப்படுத்த முடியும் நான் சில கேட்களை சிறியது செய்தோ அல்லது வேறு சில மேம்படுத்தல்களைச் செய்தோ ஸ்லாக்குகளை 0 க்கு நெருக்கமாக மாற்ற வேண்டும் நான் நேரத்தின் தரத்தில் சமரசம் செய்ய விரும்பவில்லை ஆனால் தாமதங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் எனது வடிவமைப்பை எளிதாக்க முடியும் தாமதங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சில நேர்மறையான ஸ்லாக்குகளை 0 க்கு நெருக்கமாக மாற்ற முடியும் அது 0 க்கு நெருக்கமாக இருந்தால் நான் எனது வடிவமைப்பில் மகிழ்ச்சியடைகிறேன் நான் என்னிடம் இருக்கும் வளங்ககளை வைத்து ஒருவித மேம்பாட்டை கொண்டு வர முயற்சி செய்கிறேன் இந்த விரிவுரையில் நிலையான நேர பகுப்பாய்வின் ஒரு வகையான நீட்டிப்பான 0 ஸ்லாக் அல்காரிதம் பற்றி பார்ப்போம் இந்த செயல் முறையில் அனைத்து லைன்களிலும் ஸ்லாக்குகளை 0 செய்ய முயற்சிக்கிறோம் இங்கு நாம் தாமத பட்ஜெட் எனப்படும் கருத்தை பயன்படுத்துகிறோம் அதாவது ஒவ்வொரு கேட்டின் வெளியீட்டிலும் எவ்வளவு கூடுதல் தாமதம் தேவைப்படுகிறது என்று சில தாமத பட்ஜெட்டை போடுகிறோம் அடுத்தடுத்த கட்டத்தில் தாமத பட்ஜெட்டைக் கொண்டால் அந்த லைன்களின் தாமதங்களை அதிகரிக்கலாம் தாமத பட்ஜெட் என்பது சில கேட்களின் வெளியீட்டில் எனக்கு 2 கூடுதல் அலகுகள் தேவை என்பதை குறிப்பிடுவது ஆகும் இங்கு எனக்கு 3 கூடுதல் அலகுகள் தேவை சில தாமத மதிப்புகளை நான் டயனாமிக்காக மாற்று முறையில் கணக்கிட முடியும் மற்றும் சில லைன்களில் தாமதத்தை அதிகரிக்க எவ்வளவு அலகுகள் வேண்டும் என்பதை முடிவில் எனக்குக் கொடுக்கும் முதலாவதாக நேரத்தை இயக்கும் வடிவமைப்பில் நாம் பொதுவாக கம்பி மற்றும் கேட் அகிய இரண்டின் தாமதங்களையும் கருத்தில் கொள்கிறோம் நாம் நேரத்தை மேம்படுத்த முயற்சிக்கும் போது எதை முதலில் செய்ய வேண்டும் என ஒரு குழப்பம் உள்ளது எனவே நாம் நேரத்தை மேம்படுத்த முயற்சிக்கும் போது கம்பிகளின் எடை மற்றும் கம்பி இன் தாமதங்களை பரிசீலிக்க வேண்டும் இதன் பொருள் நாம் கொள்ளளவு சுமைகளைப் பற்றியும் மற்றும் கம்பி தாமதங்கள் பற்றியும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் கொள்ளளவு சுமைகளைப் பற்றி தெரியவில்லை என்றால் கம்பி தாமதங்களின் மதிப்பீடுகள் தவறாக இருக்க வாய்ப்புள்ளது இது கவனிக்க வேண்டிய விஷயம் இரண்டாவதாக பிலேஸ்மேன்ட் மற்றும் ரூட்டிங் முடியாமல் நமக்கு கம்பி நீளம் தெரியாது கம்பி நீளம் நமக்குத் தெரியாவிட்டால் கேப்பாசிட்டிவ் லோர்ட்ஸ் நமக்கு தெரியாது எனவே நாம் நேர மேம்படுத்துதலை செய்யாவிட்டால் பிலேஸ்மேன்ட் மற்றும் ரூட்டிங் உகந்த வழியில் செய்ய முடியாது முதலில் பிலேஸ்மேன்ட் மற்றும் ரூட்டிங் செய்வதா இல்லை நேர மேம்படுத்துதலை செய்வதா என்ற குழப்பம் உள்ளது எனவே இந்த குழப்பம் காரணமாக இவை இரண்டும் முடிந்தவரை ஒருங்கிணைக்கப்படுகிறது அதாவது இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் செய்யப்படுகின்றன எனவே 0 ஸ்லாக் அல்காரிதம் இல் நேர பட்ஜெட்டை பயன்படுத்துகிறோம் நேர பட்ஜெட்டை என்பது ஒவ்வொரு நெட்டிலும் கம்பியின் நீளம் மற்றும் கேட் தாமதத்தின் அடிப்படையில் சில தாமதக் கட்டுப்பாடுகளை நிறுவுகிறோம் பட்ஜெட் மற்றும் ரூட்டிங் நன்றாக மெருகேற்றுவதற்கு இந்த நேர பட்ஜெட்டை பயன்படுத்தப்படலாம் அதனால் இந்த தாமதங்கள் மற்றும் கம்பி நீள தடைகளை பூர்த்தி செய்யலாம் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் இனி விளக்கமளிப்போம் முதலில் நாம் சில நொட்டேஷன்ஸ் அறிமுகப்படுத்துவோம் ஒரு நெட்லிஸ்ட் பல கேட்களை கொண்டிருப்பதாக கருதுகிறோம் அந்த கேட்களை v1 v2 முதல் vn என அழைக்கலாம் பிறகு நாம் நெட்களின் தொகுப்பைக் கருதுகிறோம் நெட் என்றால் என்ன ஒரு கேட்டின் வெளியீடு 3 கேட்களின் உள்ளீட்டிற்குச் செல்கிறது இந்த கேட்டை vi என்று வைத்துக்கொள்வோம் பிறகு இந்த இன்டர்கனெக்ஷன் இந்த வெளியீடு 3 இடத்திற்கு செல்லும் இது ஒரு ஒற்றை நெட் இதை ei என அழைக்கவும் ei என்பது கேட் vi இன் வெளியீட்டிற்கு ஒத்த நிகரமாகும் அத்தகைய நெட்களின் தொகுப்பை நாம் கருத்தில் கொள்வோம் இது இன்டர்கனெக்ஷன்னை குறிக்கிறது ei என்பது கேட் v t v மற்றும் t e ஆகியவற்றின் வெளியீட்டு நிகரமாகும் இது முறையே கேட் தாமதம் மற்றும் கம்பியின் தாமதத்தைக் குறிக்கும் உதாரணதிற்க்கு இந்த எடுத்துக்காட்டில் t vi என்பது இந்த கேட்டின் தாமதம் என்று பொருள் t ei என்பது இந்த முழு நெட்டின் தாமதம் என்று பொருள் இந்த கேட்டின் வெளியீடு இந்த கேட்டின் உள்ளீடுகளுக்குச் செல்கிறது எனவே இந்த முழு நெட்டின் மோசமான நிலை தாமதங்கள் சில சமிக்ஞைகள் vi ன் உள்ளீட்டிற்குக்கு வருகிறது என்று நாங்கள் கூறும்போது அது அடுத்த கேட் களின் உள்ளீட்டை அடைகிறது எனவே மொத்த நேரம் t vi பிளஸ் t ei ஆக இருக்கும் 0 ஸ்லாக் அல்கோரிதம் நெட்லிஸ்ட்டை உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது இங்கே நான் எதிர்மறை ஸ்லாக்குகள் இல்லை என்று எடுத்து கொல்கிறேன் எதிர்மறை ஸ்லாக்குகள் இருந்தால் நான் ஏற்கனவே சில மாற்றங்களைச் செய்து அனைத்தையும் நேர்மறை ஸ்லாக்குகள் ஆக மற்றிவிட்டேன் எனவே ஸ்லாக் மதிப்புகள் கணக்கிடப்பட ஒரு நெட்லிஸ்ட் என்னிடம் உள்ளது என்றால் அந்த இடத்திலிருந்து அனைத்து ஸ்லாக்குகளும் நேர்மறையானவை அடுத்ததாக நேர்மறை ஸ்லாக்குகளைக் குறைத்து அவற்றை 0 ஆக மாற்ற முயற்சிக்கிறோம் நாம் எவ்வாறு நேர்மறை ஸ்லாக்குகளைக் குறைக்க முடியும் என பார்ப்போம் ஸ்லாக் என்பது தேவையான வருகை நேரம் மைனஸ் உண்மையான வருகை நேரம் என வரையறுக்கப்படுகிறது ஸ்லாக் மதிப்பு 0 ஐ விட அதிகமானது என்று வைத்துக் கொண்டால் RAT மதிப்பு AAT ஐ விட அதிகமாக இருக்கும் ஸ்லாக்குகளைக் 0 ஆக மாற்ற AAT ஐ அதிகரிப்பதன் மூலம் அதை 0 ஆக மாற்ற முடியும் AAT ஐ அதிகரிக்க கேட்களின் தாமதம் t vi ஐ அதிகரிக்க வேண்டும் அல்லது நெட்களின் தாமதம் t ei ஐ அதிகரிக்க வேண்டும் கேட்களை ஸ்கேலிங் டோவ்ன் செய்வதன் மூலம் கேட்களின் தாமதத்தை கட்டுப்படுத்த முடியும் இன்டர்கனக்க்ஷன் தாமதத்தை பொருத்தமான ரூட்டிங் மூலம் அதிகரிக்கலாம் அதற்கு ஒரு ஜிக் ஜாக் வகை ரூட்டை உருவாக்கலாம் நாம் t v மற்றும் t e ஐ அதிகரிப்பதின் மூலம் ஸ்லாக்குகளை 0 ஆக குறைக்க முயற்சிக்கிறோம் இது நேர பட்ஜெட்டை அமைக்கிறது ஒரு நோடு அல்லது ஒரு வெர்டெக்ஸ் v க்கான நேர பட்ஜெட் என்பது குறிப்பிட்ட கேட்டின் தாமதம் பிளஸ் நெட்டின் வெளியீட்டு தாமதம் எனவே இது ஒரு நோடின் மொத்த நேர பட்ஜெட் உடன் ஒத்துள்ளது எனவே நேர பட்ஜெட் கணக்கிடப்பட்டதும் ஸ்லாக்குகள் 0 ஆகக் குறைக்கப்படுகிறது உங்கள் நோக்கம் கேட்களை சிறியது ஆக்குவதின் மூலம் அல்லது கம்பிகளை பெரியதாக்குவதின் மூலம் நேர பட்ஜெட்டை அடையலாம் கம்பிகளை மெல்லியதாக பல வழிகள் உள்ளன நான் சொன்னது போல் t v ன் மதிப்பு மீறிவிட்டால் அதை நீங்கள் சிறியதாக மாற்ற வேண்டும் பிறகு கம்பி நீளத்தைக் குறைக்கவும் கேட்டின் அளவை அதிகரிக்கலாம் ஆனால் மற்ற ரூட் என்றால் நீங்கள் தலைகீழ்லாக செய்ய வேண்டும் இப்போது தாமதத்தின் தாக்கம் பெரும்பாலும் எல்மோர் தாமத மாடல் பயன்படுத்தி மதிப்பிடப்படுகிறது ஏனென்றால் கேப்பாசிட்டிவ் மற்றும் ரெசிஸ்டிவ் ஒப்பீட்டளவில் துல்லியமான மதிப்பீட்டை நீங்கள் வழங்கியிருந்தால் இது மிகவும் துல்லியமான மதிப்பீட்டை அளிக்கிறது அதாவது அருகிலுள்ள மற்ற லைன்களின் பிற விளைவுகளை குறிக்கி றது ரெசிஸ்டன்ஸ் மற்றும் காப்பாசிட்டன்ஸ் மதிப்பீட்டை நாம் பெற்ற பிறகு எல்மோர் தாமத மாடல் பயன்படுத்தி நியாயமான தாமதத்தின் மதிப்பீட்டை உருவாக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் காப்பாசிட்டன்ஸ் மதிப்பீட்டை எவ்வாறு கணக்கிடலாம் என நாம் பின்னர் பேசுவோம் நாம் அதை ஒரு நேர பாதையில் கண்டால் பெரும்பாலான கம்பி என்றால் அதாவது எட்ஜெஸ் அனைத்தும் நேர பட்ஜெட்டிற்குள் உள்ளன என்றால் சில அர்க்ஸ் அவற்றின் நேர பட்ஜெட்டை கடந்தாலும் கூட பாதை நேரக் கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்ய முடியும் வளைவு மறு பட்ஜெட் என்ற ஒரு செயல்முறை உள்ளது இது ஒரு மறு பயன்பாடு செயல்முறையாகும் இங்கு நேர பட்ஜெட் கணக்கிடப்படுகின்றன மற்றும் மாற்றப்படுகின்றன மறு பயன்பாடு முறையில் எனவே முடிவில் நீங்கள் சந்திக்க வேண்டிய இறுதி மதிப்புகளைப் பெறுவீர்கள் இது சில நேரங்களில் மறு பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது 0 ஸ்லாக் அல்காரிதம்மை ஒரு எடுத்துக்காட்டுடன் இனி பார்க்கலாம் முதலில் அடிப்படை வழிமுறைகளை பார்ப்போம் முதல் வழிமுறை வழக்கமான நிலையான நேர பகுப்பாய்வு அதாவது கொடுக்கப்பட்ட நெட்லிஸ்ட்டிற்கு AAT RAT மற்றும் ஸ்லாக் மதிப்புகளை கணக்கிடுவது எனவே எல்லா நோடுகளின் ஸ்லாக் மதிப்புகளையும் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நோடை தேர்ந்தெடுங்கள் அதை v min என்று அழைப்போம் இந்த நோடு மிகச்சிறிய நேர்மறை ஸ்லாக் குகளை கொண்டுள்ளது இங்கே உள்ள ஸ்லாக்குகள் அனைத்தும் நேர்மறையானவை என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் எதிர்மறையாக ஸ்லாக்குகள் அக இருந்தால் நாம் அதைத் எடுத்து கொள்ளவில்லை எதிர்மறையாக ஸ்லாக் மதிப்புகளை நேர பகுப்பாய்விற்குப் பின் கையாளுவதற்கு சில ஜாமெட்ரிக் மாற்றங்களை நன்கு பயன்படுத்தலாம் எனவே குறைந்தபட்ச நேர்மறை ஸ்லாக் உடன் வெர்டெக்ஸ் v min கண்டுபிடித்தவுடன் நீங்கள் பாதையை கண்டுபிடிக்கலாம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் உள்ள நெட்லிஸ்ட் வைத்து V min எனப்படும் ஒரு வெர்டெக்ஸைக் கண்டுபிடித்தீர்கள் பின்னர் அடுத்த கட்டமாக சில வெர்டிசஸ்கள் வழியாக ஒரு பாதையை கண்டுபிடித்தீர்கள் V1 V2 மற்றும் v3 என்பது ஒரு பாதை இது நோடு குறைந்தபட்ச ஸ்லாக்குகளை கொண்டுள்ளது இந்த பாதை ஸ்லாக்குகளின் சராசரி மதிப்பில் ஆதிக்கம் செலுத்துகிறது இந்த ஆதிக்கத்தின் அர்த்தம் என்ன என்றால் நெட்களின் மற்றும் வெர்டிசஸ்களின் தாமதங்களில் ஏதேனும் மாற்றங்களைச் செய்தால் ஸ்லாக்குகளின் சராசரி மதிப்பும் மறுவதை குறிக்கும் சுற்றுக்குள் என்னால் ஒரு பாதையை கண்டுபிடிக்க முடிந்தால் இந்த பண்புகள் உண்மை பிறகு நாம் பாதையை ஒன்றாக ஒரு நேரத்தில் கருத்தில் கொள்கிறோம் எனவே இரண்டாவது வழிமுறை அத்தகைய பாதையை கண்டுபிடிப்பதுஅதாவது தாமதங்களில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் பாதையில் உள்ள வெர்டிசஸ்களில் ஸ்லாக் சராசரி மாற்றமும் ஏற்படும் இந்த வெர்டெக்ஸில் உங்கள் ஸ்லாக் மதிப்பு 6 பிளஸ் 6 ஸ்லாக் மதிப்பு 5 என்று சொல்லலாம் இப்பொழுது மூன்றாவது வழிமுறை என்ன கூறுகிறது ஏன்றால் நீங்கள் எப்படியாவது இந்த ஸ்லாக் மதிப்பை 0 ஆக மாற்ற வேண்டும் எனவே ஸ்லாக் மதிப்பு 5 யை இந்த வெர்டிசஸ்களின் பாதையில் விநியோகிக்க முயற்சிக்கி வேண்டும் இங்கு உள்ள வெர்டிசஸ்கள் v1 v2 மற்றும் v 3 ஏன்றால் v1 இல் 2 ஸ்லாக் மதிப்பையும் v2 இல் 2 ஸ்லாக் மதிப்பையும் v3 இல் 1 ஸ்லாக் மதிப்பையும் சேர்க்க வேண்டும் இப்போது நாம் ஸ்லாக் மதிப்பு 5 யை சமமாக விநியோகித்து விட்டோம் எனவே ஸ்லாக் மதிப்பு 5 இப்போது 0 ஆக்கி விட்டோம் பாதையில் உள்ள அனைத்து வெர்டிசஸ்களுக்கு ஸ்லாக் மதிப்பை பிரிக்க அல்லது விநியோகிக்க முயற்சிக்க வேண்டும் என்பதே அடிப்படை யோசனை நமது நோக்கம் என்னவென்றால் ஸ்லாக் சராசரி மதிப்பை 0 க்கு சமமாக மாற்றுவது இதுவே மூன்றாவது வழிமுறை ஆகும் ஒவ்வொரு பட்ஜெட் அதிகரிப்பும் நீங்கள் வெர்டெக்ஸின் ஸ்லாக் மதிப்பை குறைக்க வேண்டும் ஒரு வெர்டெக்ஸின் தாமதத்தை அதிகரித்தால் உண்மையான வருகை நேரம் அதிகமாகும் எடுத்துக்காட்டாக ஒரு வெர்டெக்ஸ் V1 ன் தாமத பட்ஜெட்டை 2 அதிகரித்தால் உண்மையான வருகை நேரம் 2 அதிகரிக்கும் அவ்வாறு உண்மையான வருகை நேரம் அதிகரித்தால் ஸ்லாக் மதிப்பு 2 குறையும் ஸ்லாக் RAT மைனஸ் AAT க்கு சமம் எனவே தாமத பட்ஜெட் அதிகரிப்பு ஒரு நோடின் ஸ்லாக் மதிப்பு குறைக்கும் எனவே ஸ்லாக் மதிப்புகள் அனைத்தும் நேர்மறையான மதிப்பிலிருந்து குறைந்த மதிப்புகளுக்கு கீழ்நோக்கி நோக்கி செல்லும் எனவே ஒவ்வொரு பட்ஜெட்டின் அதிகரிப்பு வெர்டெக்ஸின் இன் ஸ்லாக் மதிப்பைக் குறைக்கும் இந்த மாற்றத்தைச் செய்தபின் நீங்கள் மீண்டும் ஸ்லாக் மதிப்பைக் கணக்கிட வேண்டும் பின்னர் மீண்டும் குறைந்தபட்ச ஸ்லாக் நோடை கண்டுபிடித்து ஒரு பாதையைக் கண்டுபிடித்து அதில் ஸ்லாக் மதிப்பை விநியோகிக்க வேண்டும் இதை மீண்டும் மீண்டும் செய்யதால்முடிவில் ஸ்லாக் மதிப்புகள் அனைத்தையும் 0 ஆகக் குறைந்திருக்கும் இதுவே 0 ஸ்லாக் அல்கோரிதத்தின் அடிப்படை குறிக்கோள் ஆகும் இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் விளக்குவோம் இறுதியில் நீங்கள் எதைப் பெற்றாலும் அது ZSA இன் வெளியீடு ஆகும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் 5 கேட்கள் உள்ளன முதலில் நாம் குறிப்புகளைப் புரிந்துகொள்வோம் 4 சாதாரண கேட்கள் உள்ளன அதை நான் காண்பிக்கிறேன் இது எந்த கேட்களையும் பொருட்படுத்தாத இறுதி கேட்களைக் கொண்டுள்ளது மற்றும் இது ஒரு பகர் என்று சொல்லலாம் மற்றும் கேட்களுக்குள் நான் காட்டிய மதிப்புகள் கேட் தாமதத்தைக் குறிக்கின்றன எனவே கேட்களை சரியாக அளவிடுவதன் மூலம் கேட் தாமதங்களை என்னால் சரிசெய்ய முடியும் இது ஏற்கனவே நமக்கு தெரியும் எனவே இதை நாம் செய்வோம் ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் நான் இங்கே இந்த சுற்று வேலை செய்கிறேன் இது போன்று ஒரு கேட் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இதன் வெளியீடு மற்றொரு கேட்டிற்கு செல்கிறதுஇதன் தாமதம் 4 இது மற்றொரு கேட் இதன் தாமதம் 3 இது மற்றொரு கேட் இதன் தாமதம் 6 இது வெளியீட்டு பபர் இதன் தாமதம் 0 இது தான் உங்கள் ஆரம்ப சுற்று தற்போது உண்மையான வருகை நேரம் AAT ஐக் கணக்கிடுகிறேன் AAT ன் மதிப்பு 1 என்று வைத்துக் கொள்வோம் இதை நோடு S என்பதை குறிப்பிடாமல் நான் நேரடியாக கணக்கிடுகிறேன் இந்த A மதிப்பு 1 இந்த A மதிப்பு 3 உள்ளீடுகள் இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கின்றன மற்றும் அனைத்து தாமத பட்ஜெட் மதிப்பு 0 க்கு சமம் என்று கருதுங்கள் அதாவது தாமதம் இல்லை எனவே கம்பிகளின் இந்த தாமதங்கள் ஆரம்பத்தில் 0 ஆக இருக்கும் என்று கருதப்படுகிறது இங்கே A இன் மதிப்பு 1 பிளஸ் 2 அதாவது 3 இங்கே அது 3 பிளஸ் 4 அதாவது 7 இங்கே இது 1 பிளஸ் 3 மற்றும் 3 பிளஸ் எது பெரியதாக இருக்கும் 66 மற்றும் 7ல் எது பெரியது பிளஸ் 6 13 7 பிளஸ் 6 மற்றும் 6 பிளஸ் 0 6 இவை வருகை நேரங்கள் இதேபோல் தேவையான வருகையை நீங்கள் கணக்கிட வேண்டும் தேவையான வருகையை 17 என வைத்துக்கொள்வோம் இந்த நோடில் இது 14 என குறிப்பிடப்பட்டது நீங்கள் இங்கு திரும்பிச் சென்றால் அது 17 மைனஸ் 6 அதாவது 11 நீங்கள் இங்கு வந்தால் 2 பாதைகள் ஒன்றின் மதிப்பு 17 மைனஸ் 6 அதாவது 11 மற்றொன்றின் மதிப்பு 14 மைனஸ் 0 அதாவது 14 இரண்டில் குறைந்தபட்ச மதிப்பு 11 ஆக R 11 நீங்கள் இங்கு திரும்பி வந்தால் 11 மைனஸ் 3 அது 8 ஆக இருக்கும் இதேபோல் 11 மைனஸ் 4 அது 7 ஆக இருக்கும் இரண்டில் குறைந்தபட்ச மதிப்பு 7 மற்றும் இங்கே R 11 க்கு சமம் இது 11 மைனஸ் 4 7 7 மைனஸ் 2 5 ஆக இருக்கும் எனவே நீங்கள் உண்மையான வருகை நேரம் மற்றும் தேவையான வருகை நேரம் ஆகியவற்றைக் கணக்கிட்ட பிறகு நீங்கள் ஸ்லாக் மதிப்பை RAT மைனஸ் AAT என கணக்கிடலாம் இங்கே ஸ்லாக் S 5 ஆக இருக்கும் S 6 ஆக இருக்கும் அதாவது 7 மைனஸ் 1 S 5 ஆக இருக்கும் S 4 ஆக இருக்கும் S 4 ஆக இருக்கும் S 4 ஆக இருக்கும் S 5 ஆக இருக்கும் S 5 ஆக இருக்கும் எஸ் 8 ஆக இருக்கும் எஸ் 4 ஆக இருக்கும் இப்போது நாம் இந்த 3 மதிப்புகளை ஒரு டோப்பல் வடிவத்தில் குறிக்கிறோம் முதலில் உண்மையான வருகை நேரத்தைக் காண்பிப்பார் பின்னர் இந்த ஸ்லாக் பின்னர் தேவையான வருகை நேரம் இது நாம் பயன்படுத்தும் குறியீடு அடைப்புக்குறிக்குள் நாம் நேர பட்ஜெட்டை காட்டுகிறோம் அந்த நேர பட்ஜெட் கேட்டின் தாமதம் மற்றும் வெளியீட்டு நெட்டின் தாமதத்தைக் குறிக்கிறது நாம் இரண்டையும் இங்கு ஒன்றாகக் கருத்தில் கொள்கிறோம் சில நோடுகளின் t b மதிப்பு 5 என கணக்கி ட்டால் கேட்டின் தாமதம் மற்றும் நெட்டின் தாமதம் மொத்தமாக 5 ஆக இருக்க வேண்டும் இந்த வழியில் நான் அதை சரிசெய்ய வேண்டும் இப்போது இது குறியீட்டு விவாதம் இந்த ஆரம்ப மதிப்புகள் கணக்கிடப்பட்டது இந்த படம் உண்மையில் அதை சரியாகக் காட்டுகிறது எனவே நான் கணக்கிட்டவை எதுவாக இருந்தாலும் இவை 5 மதிப்புகள் AAT ஸ்லாக் RAT 1 4 5 0 5 5 இது சரியாக நான் கணக்கிட்டவை ஆரம்பத்தில் நேர பட்ஜெட்டை அனைத்தும் 0 களாக கருதப்படுகிறது இந்த வெளியீடு O1 மற்றும் O2 நான் அதை தனியாகக் காட்டுகிறேன் இப்போது படிப்படியாக நகர்வோம் முதல் படி குறைந்தபட்ச நேர்மறை ஸ்லாக் உடன் கூடிய முனையை நோ டை அடையாளம் காண்பது இங்கே குறைந்தபட்ச நேர்மறை ஸ்லாக் 4 இது இங்கே 4 4 இங்கே 4 இங்கே 4 இங்கே எனவே நீங்கள் எந்த நோ டை தேர்வு செய்தலும் இந்த முழு பாதையும் ஆதிக்கம் செலுத்தும் பாதையாக இருக்கும் எனவே சிவப்பு எனக் குறிக்கப்பட்ட பாதை குறைந்தபட்ச 0 அல்லாத ஸ்லாக்காக இருக்கும் இப்போது நான் சொன்னது போல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் 0 4 ஐ உருவாக்கி 4 இன் ஸ்லாக்கை வெவ்வேறு பாதைகளில் விநியோகிக்கிறீர்கள் என்னவாக இருந்தாலும் இது 4 இந்த 4 நீங்கள் 1 1 1 மற்றும் 1 என விநியோகித்தீர்கள் அதாவது நீங்கள் விநியோகிக்கும் கம்பிகளுடன் நீங்கள் இவ்வாறு செய்தால் தாமதம் ஸ்லாக் 4 ஆகக் குறையும் ஏனென்றால் இப்போது முழு பாதையின் தாமதம் 4 அலகுகள் அதிகரித்துள்ளது எனவே ஸ்லாக் 4 அலகுகள் குறைக்கப்படும் இது முதல் படி முன்பு இது 1 4 5 இந்த ஸ்லாக் நீங்கள் 0 ஆக குறைத்தால் RAT ஆனது 1 ஆக மாறும் ஏனெனில் ஸ்லாக் என்பது RAT மைனஸ் AAT இது முதல் படி மற்றும் இது 1 எனவே O1 16 பிளஸ் 1 17 ஆக இருக்கும் இந்த t i மூலம் இதே செயல்முறையை மீண்டும் செய்யவும் இது அடுத்த கட்டம் 2 என்பது மிகச்சிறிய நேர்மறை ஸ்லாக் மற்றும் மற்ற நோடுகள் இந்த 1 னை மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகிறது என்று தெரியாது எனவே இதை 0 ஆகக் குறைக்கவும் அதற்கு ஸ்லாக் மற்றும் நேர பட்ஜெட்டை அதிகரிக்கவும் கம்பியை நீளமாக்கவும் செய்ய வேண்டும் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும் இப்போது 4 மிகச் சிறியது என்று நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த பாதையை 4 மற்றும் 4 ஐத் தேர்ந்தெடுப்போம் எனவே இந்த தாமதம் 4 லை நீங்கள் விநியோகிக்கலாம் 2 மற்றும் 2 என விநியோகிக்கலாம் என்று சொல்லலாம் எனவே இது 1 4 5 ஆக இருந்தது 1 2 ஆகிறது 6 4 10 ஆனது 6 2 ஆகிறது எனவே RAT மேலும் 2 குறைகிறது அதாவது 5 3 ஆக குறைகிறது மற்றும் 10 8 ஆக குறைகிறது இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும் மீண்டும் பார்க்கும் போது அது 0 ஆக மாறவில்லை மீண்டும் இது 2 எனவே மீண்டும் அதே பாதையைத் தேர்வு செய் து 1 மற்றும் 1 என விநியோகிக்கலாம் இது 3 ஆகவும் இது 3 ஆகவும் இப்போது இந்த 2 ஆக உள்ளது 0 ஆக மாறும் இந்த 2 கூட 0 ஆக மாறும் எனவே இது 0 ஆகிவிட்டது இது 0 ஆக மாறும் இப்போது 0 அல்லாதவை இது மற்றும் இது இப்போது நீங்கள் இதை தனி தனியாக தேர்வு செய்யலாம் ஆனால் நான் ஒன்றாக காட்டுகிறேன் இது ஒரு பாதை இது மற்றொரு பாதை எனவே இதை 0 வாக மாற்ற பட்ஜெட்டை அதிகரிக்க வேண்டும் ஏனெனில் இது 10 4 14 ஆனது 0 ஆகும் இந்த t b ஐ 4 ஆக மாற்ற வேண்டும் எனவே முடிவில் நேர பட்ஜெட் மதிப்புகளைப் பெற்றுள்ளோம் இது வெவ்வேறு கம்பிகள் தாமதங்களைக் குறிக்கும் இதனால் அனைத்து லைன்களிலும் 0 ஸ்லாக்கை அடைய முடியும் 1 4 1 3 1 1 2 3 1 ஆகியவை அடுத்த கட்டத்திற்கான சில வழிகாட்டுதல்கள் அதாவது ரூட்டிங் என்று சொல்லலாம் இந்த தாமத மதிப்புகள் சரியாக அடைய கம்பிகளை உண்மையில் திசைதிருப்பலாம் அல்லது கேட்டின் அளவை மாற்றலாம் உங்கள் கம்பிகளை நீங்கள் உண்மையில் திசைதிருப்பலாம் அல்லது இது போன்ற களை அளவிடலாம் தாமத மதிப்புகள் உண்மையில் சரியானவை இந்த ZSA அல்கோரிதம்மில் ஒரு சிறிய மாற்றத்தை நாம் செய்யலாம் உண்மையில் ZSA தாமத பயன்முறை பகுப்பாய்வைப் பயன்படுத்துகிறது அதாவது மோசமான தாமதங்களை நாம் பார்க்கிறோம் அதாவது செட்டப் கட்டுப்பாடுகளை மட்டுமே நாம் பார்க்கிறோம் ZSA அல்கோரிதம்மின் மாற்றத்தை நாம் ஆரம்ப பயன்முறை பகுப்பாய்வு என்கிறோம் அங்கு நாம் முழு நேரக் கட்டுப்பாட்டை பார்க்கிறோம் மற்றும் அல்கோரிதம்மில் சில சிறிய மாற்றங்களைச் செய்வோம் தாமதமாக மோட் பகுப்பாய்வைப் பயன்படுத்துகிறதுஅதாவது மோசமான தாமதங்களை நாங்கள் பார்க்கிறோம்அதாவது நாங்கள் அமைத்த தடைகளை மட்டுமே பார்க்கிறோம் சமிக்ஞை மாற்றங்களின் சமீபத்திய நேரம் ஆனால் நாங்கள் முழு நேர கட்டுப்பாடுகளையும் பார்க்க ஆர்வமாக இருந்தனர் இதற்கு மாற்றங்கள் உள்ளன ஆரம்ப முறை பகுப்பாய்வு எனப்படும் ZSA வழிமுறை முழு நேரத்தையும் பார்ப்போம் வழிமுறையில் சில சிறிய மாற்றங்களைச் செய்யுங்கள் மாற்றம் இது போல் இருக்க வேண்டும் இங்கே ஆரம்பகால உண்மையான வருகை நேரத்தை தீர்மானிக்க வேண்டும் சமீபத்திய உண்மையான வருகை நேரம் அல்ல பொதுவாக நீங்கள் செட்டப் கட்டுப்பாடுகளைப் பார்க்கும்போது சமீபத்திய வருகை நேரங்கள் குறுகிய பாதைகள் ஆரம்ப வருகை நேரங்களைப் பார்ப்போம் உண்மையான ஆரம்ப வருகை நேரம் தேவையான வருகை நேரத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் ஆனால் அது அதிகமாக இருக்கிறது எனவே இதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்வென்றால் நேரக் கட்டுப்பாடுகள் AAT இதை விட ஒருபோதும் குறைவாக இருக்க முடியாது ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 2930 எனவே நீங்கள் ஸ்லாக்குகளை இதேபோல் கணக்கிடலாம் மற்றும் நீங்கள் கையாள ZSA அல்கோரிதம் வழிமுறையை பின்பற்றலாம் ஆனால் இங்கே நீங்கள் இந்த ஸ்லாக்குகளை சரியாக 0 ஆக அமைக்க முடியாது ஏனென்றால் ஆரம்ப முறை பகுப்பாய்வில் சில t v மற்றும் t மதிப்புகள் எதிர்மறையாக மாறக்கூடும் இது இங்கே ஒரு தடை அதனால்தான் சில நேரங்களில் இது 0 ஸ்லாக் அல்கோரிதம் அருகில் என அழைக்கப்படுகிறதுசரியாக 0 ஸ்லாக் இல்லை சுருக்கமாக நாம் ஆரம்ப செயல்முறை அல்லது சமீபத்திய செயல்முறை 0 ஸ்லாக் பகுப்பாய்வைக் கொண்டிருக்கலாம் ஆரம்ப செயல்முறை பட்ஜெட்டை பூர்த்தி செய்யாவிட்டால் சில தாமதங்களைச் சேர்ப்பதன் மூலம் தாமதக் கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் சில தாமதத்தைச் சேர்த்தால் சில தாமதமான செயல்முறைக் கட்டுப்பாடு மீறல் பெறக்கூடும் எனவே பொதுவாக செய்யப்படுவது என்னவென்றால் முதலில் தாமதமான செயல்முறை பகுப்பாய்வைக் கருத்தில் கொண்டு அந்த வழியில் சுற்று வடிவமைக்க வேண்டும் அதற்கு அடுத்து ஆரம்ப செயல்முறை கட்டுப்பாடுகள் திருப்தி அடைந்தன என்பதை உறுதிப்படுத்த ஆரம்ப செயல்முறை பகுப்பாய்வைப் நாம் பயன்படுத்கிறோம் ஏனென்றால் வழக்கமாக ஹோல்டு நேரக் கட்டுப்பாடுகள் செட்டப் நேரக் கட்டுப்பாடுகள் போல தீவிரமாக இருக்காது எனவே முதலில் தாமதமான செயல்முறை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் பின்னர் எந்த ஆரம்ப செயல்முறை கட்டுப்பாடுகள் அதை மீறுகின்றன என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும் இப்போதும் நாம் இந்த சுற்று நெட்லிஸ்ட்டை மாற்ற முயற்சித்து அவற்றை நிவர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும் இத்துடன் இந்த விரிவுரையின் முடிவிற்கு வருகிறோம்